எனெர்ஜி ஆற்றல் மற்றும் பவர் சக்தி டென்சிட்டி அடர்த்தி இவை பேட்டரியின் அளவை தீர்மானிக்க மிகவும் முக்கியமான அளவுருக்களின் மற்றொரு தொகுப்பாகும் கொடுக்கப்பட்ட பயன்பாட்டிற்கான பேட்டரியின் அளவு இடத் தேவையை தீர்மானிப்பதில் ஆற்றல் மற்றும் சக்தி அடர்த்தி உள்ளது ஆற்றல் அடர்த்தியை நீங்கள் கருத்தில் கொண்டால் இரண்டு குறிப்பிட்ட வகைகள் உள்ளன ஒன்று கிராவிமெட்ரிக் ஆற்றல் அடர்த்தி என்றும் மற்றொன்று வால்யூமெட்ரிக் ஆற்றல் அடர்த்தி என்றும் அழைக்கப்படுகிறது பெயர் குறிப்பிடுவது போல கிராவிமெட்ரிக் ஆற்றல் அடர்த்தி Wh kg அலகுகளைக் கொண்டுள்ளது மற்றும் வால்யூமெட்ரிக் ஆற்றல் அடர்த்தி Wh லிட்டர் அலகுகளைக் கொண்டுள்ளது எனவே இந்த கிராவிமெட்ரிக் ஆற்றல் அடர்த்தி Wh kg புத்தகங்களில் ஸ்பெசிஃபிக் எனெர்ஜி என்றும் வழங்கப்படுகிறது குழப்பமடைய வேண்டாம் அதாவது Wh kg என்பது ஒவ்வொரு கிலோ பேட்டரி பொருட்களுக்கும் பேட்டரி தொகுப்பிற்கும் எவ்வளவு Wh அளவு வாட் ஹவர் வழங்கும் என்பதாகும் அது கிராவிமெட்ரிக் ஆற்றல் அடர்த்தியின் பொருள் அதேபோல் whலிட்டர் பேட்டரி தொகுப்பின் ஒவ்வொரு லிட்டருக்கும் அது கொடுக்ககும் Wh இன் அளவு அல்லது திறனை குறிக்கும் அது வால்யூமெட்ரிக் ஆற்றல் அடர்த்தி வால்யூமெட்ரிக் ஆற்றல் அடர்த்தி பேட்டரியின் அளவையும் இடத்தின் தேவையையும் நேரடியாகத் தருகிறது இந்த அளவுருவால் அது தீர்மானிக்கப்படுகிறது மொபைல் இயங்குதளங்களில் கிராவிமெட்ரிக் எரிசக்தி அடர்த்தி நிறைய முக்கியத்துவத்தைக் கொண்டுள்ளது நிலையான தளங்களில் எடை என்பது பெரிய பங்கு வகிக்காது எனவே கிராவிமெட்ரிக் எரிசக்தி அடர்த்தி மொபைல் தளங்களில் அதிகமாகப் பயன்படுத்தப்படுகிறது எடுத்துக்காட்டாக மின்சார வாகனங்கள் மற்றும் ஹைப்ரிட் மின்சார வாகனங்கள் EV மற்றும் HEV வாகனத்தின் ரேன்ஞ் பேட்டரி காலியாவதற்குள் வாகனம் எவ்வளவு தூரம் இயங்க முடியும் பேட்டரி முழுவதுமாக வெளியேற்றப்படுவதற்கு முன்பு வாகனம் எவ்வளவு தூரம் இயங்க முடியும் என்பது இந்த அளவுருவால் தீர்மானிக்கப்படுகிறது எனவே இது ஒரு வரம்பை நிர்ணயிப்பதாகும் பவர் டென்சிட்டி ஆற்றல் அடர்த்தியை நீங்கள் கருத்தில் கொண்டால் இங்கே மீண்டும் இரண்டு வகையான கிராவிமெட்ரிக் ஆற்றல் அடர்த்தி மற்றும் வால்யயூமெட்ரிக் அடர்த்தி உள்ளன மேலும் பெயர் குறிப்பிடுவது போல கிராவிமெட்ரிக் சக்தி அடர்த்தி அலகு W kg மற்றும் வால்யூமெட்ரிக் சக்தி அடர்த்தி W லிட்டரில் உள்ளது கிராவிமெட்ரிக் சக்தி அடர்த்தி புத்தகங்களில் ஒரு ஸ்பெசிஃபிக் பவர் என்றும் அழைக்கப்படுகிறது மேலும் நீங்கள் நிச்சயமாக இவ்வாறு குறிப்பிடப்பபடுவதை புத்தகங்களை வாசிக்கும்போது காணலாம் எனவே ஸ்பெசிஃபிக் பவர் கிராவிமெட்ரிக் பவர் அடர்த்திக்கான மற்றும் ஸ்பெசிஃபிக் எனெர்ஜி கிராவிமெட்ரிக் எனெர்ஜி அடர்த்திக்கான மாற்று பெயர்கள் ஆகும் எனவே இங்கே மீண்டும் W லிட்டர் பேட்டரியின் அளவை நேரடியாகத் தருகிறது இது ஒரு குறிப்பிட்ட லிட்டருக்கு நீங்கள் இவ்வளவு வாட்களை பெற முடியும் என்பதைக் குறிக்கிறது பேட்டரியிலிருந்து வெளியேறும் வாட்ஸ் ஆகும் இது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் எவ்வளவு வெளியேற்ற மின்னோட்டத்தை நீங்கள் வெளியேற்ற முடியும் என்பதற்கான அறிகுறியை இது தருகிறது அதேபோல் W kg ஸ்பெசிஃபிக் பவர் எலெக்ட்ரிக் வாகனங்கள் மற்றும் ஹைப்ரிட் மின்சார வாகனங்கள் போன்ற மொபைல் தளங்களில் ஒரு தாக்கத்தை கொண்டுள்ளது Wh kg போலவே கிராவிமெட்ரிக் எனெர்ஜி அடர்த்தி மின்சார வாகனங்களின் வரம்பில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் W kg முடுக்கம் ஆக்சலெரேசன் அல்லது மின்சார வாகனத்தின் முந்திக்கொள்ளும் திறன் ஆககிவவற்றில் ஒரு தாக்கத்தை ஏற்ப்படுத்தும் எனவே அது மின்சார வாகனத்தின் முந்திச்செல்லும் திறனை தீர்மானிக்கிறது எவ்வாறாயினும் எனெர்ஜி அடர்த்தி மற்றும் பவர் அடர்த்தி மற்றும் இவை இரண்டும் கொடுக்கப்பட்ட பேட்டரியில் அதிகமாக இருக்க முடியாது என்பதை ஒருவர் கவனத்தில் கொள்ள வேண்டும் பேட்டரி வேதியியல் என்பது எனெர்ஜி அடர்த்தி அதிகமாக இருந்தால் பவர் அடர்த்தி குறைவாக இருக்கும் பவர் அடர்த்தி அதிகமாக இருந்தால் எனெர்ஜி அடர்த்தி குறைவாக இருக்கும் எனவே இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று ஈடுசெய்வதாகத் தெரிகிறது இதன் விளைவாக உங்களிடம் அதிக ரேஞ்ச் வரம்பு இருந்தால் உங்களுக்கு அதிக ஆக்சலெரேசன் முடுக்கம் திறன் இல்லை அல்லது அதிக முடுக்கம் திறன் இருந்தால் உங்களுக்கு பெரிய வரம்பு இருக்காது எனவே பேட்டரியின் தேர்வு எப்போதும் இந்த இரண்டு அளவுருக்களுக்கு இடையில் ஒரு சமரசமாக இருக்கும் அதாவது பவர் மற்றும் எனெர்ஜி அடர்த்தி